செல் கல்ச்சர் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக மைக்ரோ கான்டிலீவர் முறையைப் பயன்படுத்தி நாம் எவ்வாறு அளவிட முடியும் மயோட்யூப்களால் உருவாக்கப்படும் சக்தியை எவ்வாறு அளவிட முடியும் என்பதைப் பற்றி இதுவரை நான் பேசிக்கொண்டிருந்தேன் கான்டிலீவர் வளைந்தால் கான்டிலீவரின் கோணம் மாற்றத்தை அளவிட உங்களுக்கு ஒரு வழி இருந்தால் நீங்கள் அவ்வாறு செய்யலாம் தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் சில அமைப்புகள் உள்ளன இங்கே நான் தனிப்பட்ட முறையில் உருவாக்கி அதன் பாக்கியத்தைப் பெறுகிறேன் எனவே இது உங்கள் ஒற்றை கான்டிலீவர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இங்கே ஒரு கூர்மையான ஒளி சிந்தும் லேசர் சோர்ஸ்சை இங்கே வைக்கலாம் இது மிகவும் தீங்கற்ற லேசர் ஆகும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இது போன்ற லேசரை பிரகாசிக்க செயகிறீர்கள் ஓ இது 8 வார விரிவுரை 3 w 8 L3 இந்த கான்டிலீவரில் நீங்கள் லேசரைப் பாய்ச்சுகிறீர்கள் இந்த லேசருக்கு என்ன நடக்கும் இந்த லேசர் ஒளி இது போன்று திரும்பும் இது சிலிக்கான் கான்டிலீவர் மற்றும் லேசர் ஒளி மீண்டும் திரும்பி பிரதிபலிக்கிறது எனவே இப்போது அது மீண்டும் பிரதிபலித்தவுடன் ஒரு பொசிசன் சென்சிடிவ் டிவைஸ் அல்லது ஒருவித சாதனத்தை இங்கே வைத்திருப்பதன் மூலம் அதைக் கண்காணிக்க முடியும் இது இந்த லேசர் எந்த கோணத்தில் திரும்பி பிரதிபலிக்கிறது என்பதைக் காணும் எடுத்துக்காட்டாக நீங்கள் அதை தீட்டா என்ற கோணத்தில் அனுப்புகிறீர்கள் அது தீட்டா பிரைம் கோணத்தில் திரும்பி வருகிறது தீட்டா தீட்டா பிரைமிற்கு சமமாக இருந்தால் இதன் பொருள் இந்த கான்டிலீவர் நகரவில்லை அல்லது குறிப்பிட்ட தருணத்தில் அது பேஸ் லைனில் இருந்தது எனவே இது உங்கள் பேஸ்லைன் எனவே இப்போது உங்களிடம் ஒரு பொசிசன் சென்சிடிவ் டிவைஸ் உள்ளது இது வளைவு என்ன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் இது ஒரு கூர்மையான ஒளி சிந்தும் லேசர் சோர்ஸ் இப்போது இந்த அமைப்பில் நீங்கள் மயோட்யூப் கட்டமைப்பு உருவாகும் என்று கருதி செல்களை வளர்க்கிறீர்கள் இப்போது இந்த மயோட்யூப்கள் சுருங்கி இது போன்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கும் எனவே அவை பேஸ் லைனிலிருந்து விலகி அவை மீண்டும் பேஸ்லைன் அடிப்படைக்குச் செல்லும் அவ்வாறு செய்யும்போது இங்குள்ள கான்டிலீவர் சற்று வளைந்துவிடும் கான்டிலீவர் கட்டமைப்பில் இந்த லேசான வளைவு நடக்கும் எனவே இது கான்டிலீவர் லைன் அந்த வளைவை வரைய முயற்சிக்கிறேன் இப்போது இதை வளைக்கும் போது என்ன நடக்கும் இது வளைந்துவிடும் என்பதால் லேசர் ஒளி இப்படி செல்லும் மீண்டும் திரும்பி வெவ்வேறு தீட்டா இரட்டை பிரைமை பிரதிபலிக்கும் இப்போது அது செல்லும் கோணம் தீட்டா மற்றும் நீங்கள் பிந்தைய வளைவைப் பெறும் கோணம் தீட்டா பிரைமாகும் இரண்டின் மதிப்பும் ஒன்றாக இருக்காது இப்போது அந்த கருவி இந்த மதிப்பை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே இந்த தீட்டா பிரைம் மதிப்பு நீங்கள் ஸ்டோனியின் stoney's சமன்பாட்டில் உள்ளீடு செய்ய வேண்டிய மதிப்பு இது மையோ டியூப் மூலம் உருவாக்கப்படும் சக்தி மதிப்பை உங்களுக்கு வழங்கும் இப்போது உதாரணமாக நீங்கள் ஒரு மருந்து அல்லது தசை தளர்த்தல் போன்ற வேறு சில மூலக்கூறுகளைச் சேர்க்கிறீர்கள் மற்றும் இந்த குறிப்பிட்ட மருந்து நியூரானில் செயல்படுகிறதா அல்லது தசையில் செயல்படுகிறதா என்பதில் உங்களுக்கு குழப்பம் உள்ளது இந்த குறிப்பிட்ட மருந்து x y z எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சேர்க்கிறீர்கள் இப்போது அதை சேர்க்கும்போது மையோ டியூப் ஆல் உருவாக்கப் படும் சக்தியின் மாற்றத்தைக் கண்டால் இது போன்ற ஒரு இன் விட்ரோ அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட மருந்து எவ்வாறு செயல்படப் போகிறது என்பதை நீங்கள் கணிக்க முடியும் எனவே நாங்கள் உருவாக்கிய தூய்மையான அமைப்புகளில் இதுவும் ஒன்று இது போன்ற தொழில்நுட்பத்தை இன் விட்ரோ அமைப்புகளின் எதிர்காலம் எவ்வாறு மாற்ற முடியும் என்பதை காட்ட முடியும் இந்த தசையால் உருவாகும் சுருக்க சக்தியை அளவிட மைக்ரோ இயந்திர சாதனம் பயன்படுத்தப்படுகிறது அதில் ஒரு எலக்ட்ரிகல் காம்போனென்ட் இருப்பதாக நான் சொன்னேன் ஒரு எலக்ட்ரிகல் காம்போனென்ட் பற்றி பேசலாம் எனவே நாம் மையோ டியூப் அல்லது ஒரு தசையைப் பற்றி பேசும்போதெல்லாம் அவை மோட்டார் நியூரான்களால் நிர்வகிக்கப்படுகின்றன உதாரணமாக இங்கே நீங்கள் ஒரு தசை அல்லது ஒரு மையோ டியூப் இதைப் போல வளர்க்கிறீர்கள் இங்கே உங்கள் மோட்டார் நியூரானானது இந்த தசையில் ஒத்திசைகிறது மேலும் சினாப்சில் நீங்கள் கவனிப்பது சினாப்டிக் வெசிகல் ஆகும் இங்கே நீங்கள் சினாப்டிக் வெசிகிள்ஸ் வைத்திருக்கிறீர்கள் அல்லது இந்த குறிப்பிட்ட பகுதி நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் என்று அழைக்கப்படுகிறது இந்த தசை எவ்வளவு சுருங்குகிறது என்பதை நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் தீர்மானிக்கிறது எங்கள் தசைகள் பெரும்பாலானவை எலும்பு தசை அல்ல தசை தன்னிச்சையாக சுருங்கவில்லை என்றால் இது இந்த மண்டலத்தில் சுரக்கும் நரம்பியக்கடத்தி ஆகும் மோட்டோ நியூரான உள்ளீட்டைப் பெறும்போது தசை உருவாக்கும் சக்தியை தீர்மானிக்கிறது இதைப் பார்த்தவுடன் நாங்கள் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸிட்டியை சொல்கிறேன் அங்கு நீங்கள் ஒரு கல்ச்சர் டிஷில் இரண்டு வெவ்வேறு செல் வகைகளைக் கொண்டிருக்க வேண்டும் அல்லது மைக்ரோ கேன்டிலீவரின் மேல் அதை ஒருங்கிணைக்க வேண்டும் எனவே தசைச் சுருக்கத்தை எவ்வாறு அளவிட முடியும் என்பதை இப்போது நாம் அறிவோம் ஆனால் இந்த தசை தன்னிச்சையாக சுருங்கவில்லை என்றால் அதை ஒரு நியூரானுடன் எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும் என்பது நமக்குத் தெரியாது நியூரான் ஆக்ஷன் பொடென்ஷியல் சிக்னல் அனுப்புவதன் மூலம் இந்த தசையை சுருக்கச் செய்யும் அல்லது நீங்கள் கூட இந்த எலெக்ட்ரோட் மூலம் மோட்டோ நியூரானைத் தூண்டலாம் எனவே இங்கே இரண்டு சிக்கல்கள் உள்ளன மேலும் முதல் சிக்கலை பார்ப்போம் இங்கே ஒரு தசை மற்றும் ஒரு நியூரானை எவ்வாறு சேர்த்து வளர்ப்பது என்பது கலப்பு கல்ச்சர் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் படிக்க தசை மற்றும் ஒரு நியூரான் செல் வகைகள் சுருக்கமாக இதை என் ஜே என்று அழைக்கின்றனர் இங்கே நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் படிக்க ஒரு தசை மற்றும் ஒரு நியூரானை எவ்வாறு சேர்த்து வளர்ப்பது இது முதல் சிக்கல் அதை எவ்வாறு மைக்ரோ கேன்டிலேவ்ர் மேல் ஒருங்கிணைத்து வளர்ப்பது என்பது இரண்டாவது சிக்கல் எனவே நான் அதில் நுழைவதற்கு முன்பு இந்த பகுதியை நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் செய்ய விரும்புவீர்கள் இது இன்னும் ஒரு கனவுதான் ஆனால் எதிர்காலத்தில் தீர்க்கப்படும் என நான் தனிப்பட்ட முறையில் நம்பும் ஒன்று எனவே இந்த தேதி வரை யோசனையாகவே இருந்தது இங்கே உங்களிடம் ஒரு கான்டிலீவர் உள்ளது நான் ஏற்கனவே கான்டிலீவர் பற்றி ஆழமாகப் பேசியுள்ளேன் நான் மேலே மேற்பரப்பு வெட்டு ஒன்றைக் காட்டுகிறேன் இதுதான் இதுதான் நான் சொல்ல முயற்சித்த தடிமன் யோசனை என்னவென்றால் உங்களிடம் ஒரு மயோட்யூப் வளர்ந்து வருகிறது இது ஒரு மல்டி நியூக்ளேயேட்டட் டியூப் மற்றும் நீங்கள் அதை ஒரு மோட்டோனியூரானுடன் ஒருங்கிணைக்கிறீர்கள் அது அதன் மீது ஒத்திசைவுகளை உருவாக்கும் இப்போது அவ்வாறு செய்ய இந்த முழு அமைப்பையும் ஏற்கனவே இருந்ததை விட மிகவும் சிக்கலானதாக ஆக்குகிறீர்கள் ஏனென்றால் இந்த தசை நியூரானுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது நியூரான் தசையுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல முக்கியமானது என்னவென்றால் நியூரோமுவை உருவாக்க வேண்டும் ஒரு செயல்பாட்டு நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அல்லது என் ஜே இல்லாமல் இந்த முழு செயல்முறையும் ஏற்படாது இந்த மோட்டோ நியூரான் எலெக்ட்ரிக்கலி தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் நீங்கள் தனித்தனியாக அவற்றை எலெக்ட்ரோடு மேல் வளர்க்கலாம் அவை எம்பேடெட் அமைப்பு அல்லது எம்பேடெட் எலெக்ட்ரோடு கீழ் வரும் அமைப்பில் வரும் உங்கள் செல் அந்த எம்பேடெட் எலெக்ட்ரோடுல் அமர வேண்டும் மேலும் இந்த எம்பேடெட் எலெக்ட்ரோடு தூண்டுதல் எலெக்ட்ரோடாக பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் நியூரான்களைத் தூண்டுகிறீர்கள் என்பதுதான் யோசனை எனவே ஆக்ஷன் பொடென்ஷியல் பயணிக்கும் மற்றும் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்களை எட்டும் அங்கு சென்றதும் அவை நரம்பியக்கடத்திகளை சுரக்கும் அந்த நரம்பியக்கடத்தியின் சுரப்பு தசைச் சுருக்கத்திற்கு வழிவகுக்கும் மேலும் தசை சக்தி உற்பத்திக்கு வழிவகுக்கும் எனவே இதுபோன்ற ஒரு அமைப்பில் உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு ஒரு பொதுவான மீடியம் தேவை இது இந்த மியோடூப்பையும் மோட்டோ நியூரானின் வளர்ச்சியையும் அனுமதிக்கும் எனவே இது உங்கள் சி எஸ்ஸின் ஒரு பகுதியாகும் உங்களிடம் வேறுபட்ட முதுகெலும்பு திரவம் உள்ளது அதேசமயம் இது வெளியில் உள்ளது அங்குதான் இந்த ஜங்ஷன்கள் உருவாகின்றன எனவே அந்த நேரத்தில் நாம் எதிர்கொண்ட சவால்களில் ஒன்று ஒரு பொதுவான மீடியத்தை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் இரண்டாவதாக நீங்கள் ஒரு பொதுவான மீடியத்தை உருவாக்கியவுடன் அது மீண்டும் வரையறுக்கப்பட்ட மீடியம் சீரம் இல்லாததாக இருக்க வேண்டும் நீங்கள் முதலில் எந்த செல்களை பிளேட்டிங் செய்ய போகிறீர்கள் பின்னர் எந்த செல்களை பிளேட்டிங் செய்ய போகிறீர்கள் இது மற்றொரு மிக முக்கியமான விஷயம் ஏனென்றால் தசை இந்த முழு கடுமையான அல்லது பிரிவுக்கு உட்படுகிறது என்பதை நான் சொன்னேன் இது அவர்கள் பின்பற்றப் போகும் முன்னுதாரணம் நியூரான்களாக அவை பிரிக்கப்படுகின்றன அவை அங்கேயே இருக்கும் பின்பு அவைகள் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்களை உருவாக்கும் எனவே கட்டமைப்பை எவ்வாறு அமைக்கப் போகிறோம் இதன் மூலம் அதிகபட்ச தகவல்களைப் பிரித்தெடுக்க முடியும் எனவே அடுத்த வகுப்பில் தொடருவேன் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் கதையையும் அதன் செயல்பாட்டில் உள்ள சவால்களையும் மேலும் படிப்போம்